இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் முந்தைய தொகுதியில் ஒரு அடுக்கில் பல டிரான்ஸ்மிஷன் லைன் பிரிவுகள் இணைக்கப்படும்போது 'பல பிரிவு மின்மாற்றிகள்' மற்றும் உள்ளீட்டு பிரதிபலிப்பு பிரிகஷன் சூத்திரம் பற்றி பேசினோம் ஆனால் இது ஒரு பகுப்பாய்வு சூத்திரம் என்பதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் இங்கே உள்ளீட்டு பிரதிபலிப்பு பர்குஷன்களை கண்டுபிடிப்போம் சிறப்பியல்பு மின்மறுப்பு மற்றும் தனிப்பட்ட பரிமாற்ற வரி பிரிவுகளின் நீளம் என்ன என்பதில் ஆச்சரியமில்லை ஆனால் வடிவமைப்பில் நாம் மின்மறுப்பு மின்மாற்றியில் வடிவமைப்பில் இருக்கும்போது தலைகீழாக செய்ய வேண்டும் அதாவது நாம் சில குணாதிசயங்கள் அதிர்வெண் களத்தில் சில மின்மறுப்பு பொருந்தக்கூடிய பண்புகள் ஆகியவற்றைக் கொடுத்துள்ளோம் பின்னர் தனிப்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது தனிப்பட்ட பரிமாற்றங்களின் சிறப்பியல்பு மின்மறுப்பு எனவே இதை அடைவதற்கான முதல் படி சில முன்மாதிரி சமன்பாடுகளை எழுதி பின்னர் அந்த சமன்பாடுகளை நாம் பெறும் சூத்திரத்துடன் ஒப்பிடுவது எனவே முதல் முன்மாதிரி சமன்பாட்டை நாம் இருவகை மின்மாற்றி என்று அழைக்கிறோம் இப்போது பைனோமியல் டிரான்ஸ்பார்மருக்கான சூத்திரம் உள்ளீட்டு பிரதிபலிப்பு முன்மாதிரி செயல்பாடு இதுபோன்று எழுதப்பட்டுள்ளது இப்போது இந்த சூத்திரத்தைப் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் காமாin தீட்டா பூஜ்ஜியமாகும் D தீட்டா K மீது D காமா அல்லது ஒன்றுக்கும் என் மைனஸுக்கும் இடையில் K கூட பூஜ்ஜியத்திற்கு சமம் திருப்தி அடைந்த இந்த நிலை அதிகபட்சமாக தட்டையான நிலை என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் எழுதிய இந்த சமன்பாட்டை மேலும் ஆராய்ந்தால் காமாin தீட்டா பூஜ்ஜியத்திற்கு சமமானது என்பதை இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் தீட்டா பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும்போது அது ஒரு DC நிபந்தனை மற்றும் காமா E காமா L குறைந்த பிரதிபலிப்பு பிரிகுஷனுக்கு சமமாக இருக்கவேண்டும் என்பதையும் நாம் அறிவோம் இது போன்ற பல பிரிவுகள் நம்மிடம் இருப்பதால் தான் குறைந்த ZL இணைப்பான் கொண்ட N பிரிவுகளின் எண்ணிக்கை இருக்கிறது பின்னர் காமாin அல்லது தீட்டா ஜீரோவுக்கு சமமானதாக இருக்கும் இது ஒரு நேராக வெட்டப்படும் ஒன்றாகும் அதனால் தீட்டா பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் போது காமாin காமா L க்கு சமமாக இருக்கும் இதிலிருந்து நேராக ஒரு சமன்பாட்டை எழுதுங்கள் a இதற்கு சமம் இப்போது இந்த மதிப்பை மாற்றியமைக்கும் போது எனவே காமாin வெளிப்பாட்டில் காமா A இன் மதிப்பை மாற்றினால் நமக்குக் கிடைப்பது என்ன இந்த செயல்பாடு காமாin னின் மாடுலஸ் அல்லது அளவைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் பின்னர் இந்த சமன்பாட்டிலிருந்து காஸ் தீட்டா என வெளிவருகிறது எனவே இங்கிருந்து பேண்ட் அகலத்தை வரையறுக்க முயற்சித்தால் முந்தைய சொற்பொழிவில் அலைவரிசையை நாம் எவ்வாறு வரையறுத்தோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட காமா M மற்றும் தீட்டாவின் அனைத்து மதிப்புகளுக்கும் அல்லது தீட்டா அளவுகளில் எந்த காமா காமா M உடன் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் தீட்டாவின் அந்த மதிப்புகள் அலைவரிசைக்கு பதிலளிக்கின்றன நாம் அலைவரிசையை வரையறுக்கிறோம் எனவே இங்கிருந்து தீட்டா M இன் மதிப்பை நாம் கண்டுபிடித்தால் காமா Mஐ பெறுகிறோம் காமா மற்றும் தீட்டாவின் மாடுலர் காமா M க்கு சமம் எனவே தீட்டாவின் மதிப்பு இந்த சமன்பாட்டைக் கொடுக்கிறது தீட்டா M இன் மதிப்பை அறிந்தவுடன் பகுதியளவு என் பின் அலைவரிசை டெல்டா F பை F 0 ஐ 2 மைனஸ் 4 தீட்டா M பை 1 எனக் கண்டுபிடிக்கலாம் ஒரு கணம் மானிட்டரில் ஸ்லைடுகளுக்குச் செல்லுங்கள் இந்த செயல்பாடு நாம் பல்வேறு N க்காக எழுதிய இந்த அதிகபட்ச பிளாட் அல்லது பைனோமியல் செயல்பாடு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தீட்டாவில் N இன் அனைத்து மதிப்புகளுக்கும் தீட்டா 5 பை 2 க்கு சமமாக இருக்கும் போது மதிப்பு பூஜ்ஜியமாகும் நம் எழுதப்பட்ட ஸ்லைடுகளுக்கு நாம் திரும்பிச் செல்ல முடிந்தால் இப்போது இந்த செயல்பாட்டை சூத்திரம் அல்லது பல பிரிவுகளுடன் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறோம் முந்தைய வகுப்பில் நாம் பெற்ற மின்மறுப்பு பொருந்தும் பிணையத்தின் பல பிரிவுகளுக்கு இந்த சூத்திரத்தை அதனுடன் எவ்வாறு சரிசெய்வது ஆகவே காமாin தீட்டா இதன் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான் நாம் இப்போது பெற்றது இந்த இருவகையான தேற்றத்தை விரிவுபடுத்தினால் இது போன்ற ஒரு வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் இப்போது முந்தைய தொகுதியில் பரிமாற்றக் கோட்டின் பல பிரிவுகளுக்கு உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் இந்த சூத்திரத்தால் வழங்கப்படுவதைக் கண்டோம் இந்த இரண்டு சமன்பாடுகளும் மிகவும் ஒத்திருப்பதைக் காண்கிறோம் இது போன்ற ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடித்து காமா K இன் மதிப்புகளை இதுபோன்று எழுதலாம் நாங்கள் சாதித்ததை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் காமா K க்கான ஒரு வெளிப்பாட்டை இங்கு எழுதியுள்ளோம் பைனோமியல் டிரான்ஸ்ஃபார்மருக்காக நாம் கூறிய சமன்பாட்டின் குணகத்தின் இருவகை செயல்பாடு எனவே இப்போது காமா K காமா L அடிப்படையில் உள்ளது K என்பது பல பிரிவு மின்மாற்றியின் பிரிவுகளைக் குறிக்கிறது என்று அழைக்கிறோம் எனவே பல பிரிவு மின்மாற்றியின் அனைத்து பிரிவுகளிலும் காமா K மதிப்புகள் இப்போது நன்றாக எழுதப்பட்டுள்ளன எனவே நாம் செய்ய முயற்சித்ததை தலைகீழாக செய்துள்ளோம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை தேவை என்று நாம் சொன்னோம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காமா L உள்ளது ZK ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் காமா K மதிப்பைக் கண்டுபிடித்தவுடன் நீங்கள் ZK ஐ எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் இப்போது சில பண்புகளை பார்ப்போம் இது சமன்பாடு என்பதால் பைனோமியல் டிரான்ஸ்பார்மருக்கான காமா KS என்ன என்பது நாம் மனதில் கொள்ள வேண்டிய சில பண்புகள் இந்த காமா L நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் அது நன்றாக இருக்கிறது எனவே காமா L சார்ந்து இருக்கும் இந்த காமா K அனைத்தும் நேர்மறை அல்லது அனைத்தும் எதிர்மறையானது காமா K அனைத்தும் நேர்மறை அல்லது அனைத்து எதிர்மறையாக இருந்தால் ZK கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக குறைகிறது அல்லது ஒரே மாதிரியாக அதிகரிக்கும் அது ஏன் காமா K நினைவுகூரல் சமமாக இருப்பதால் இது முந்தைய தொகுதியில் நாம் கண்டறிந்த காமா Kவுக்கான சூத்திரம் காமா K எதிர்மறையாக இருந்தால் ZK பிளஸ் ஒன் நாம் ZK 1 இன் மட்டுக்களை ZK ஐ விட குறைவாக எழுத வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒவ்வொரு அடுத்த கட்டத்திற்கும் முந்தைய அளவோடு ஒப்பிடும்போது குறைந்த குணாதிசய தூண்டுதல் உள்ளது அல்லது காமா K நேர்மறையாக இருந்தால் இதன் பொருள் ஒவ்வொரு அடுத்த கட்டமும் முந்தையதை ஒப்பிடும்போது அதிக சிறப்பியல்பு உணர்ச்சியைக் கொண்டுள்ளது ஆகவே வடிவமைப்பை நாம் இப்படித்தான் செய்ய முடியும் முந்தைய சொற்பொழிவில் நாம் செய்த அந்த லாகர்தமிக் தொடரைப் பயன்படுத்தி அதே தோராயத்தைப் பயன்படுத்தினால் இந்த காமா K ஐ எல் என் ZK 1 இன் அடிப்படையில் ZK இல் எழுதலாம் எனவே நாம் வெறுமனே வைத்திருக்க முடியும் ZK இல் LN ZK 1 காமா K ஐ விட இரண்டு மடங்கு சமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் இப்போது இங்கிருந்து நாம் இந்த தோராயத்தை செய்வதற்கான காரணத்தை பெறலாம் ஏனென்றால் காமா K க்காக இந்த வெளிப்பாட்டை எடுத்துக் கொண்டால் மாறிகள் இருப்பதை விட அதிக சமன்பாடுகளைப் பெறுவோம் ஆனால் இந்த தோராயத்தை செய்யும்போது காமா K இது இந்த குறிப்பிட்ட தோராயமாகும் நாங்கள் சமன்பாடுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறோம் மேலும் நிலையான தீர்வுகளையும் பெறுகிறோம் எனவே இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி இந்த LHS மற்றும் RHS உடன் இது ZK பிளஸ் ஒன்னை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் ZK இன் பின்னர் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இதைச் செய்கிறோம் எனவே முதலில் ZK ஐக் கண்டுபிடிப்போம் பின்னர் ZK 1 ஐக் கண்டுபிடிப்போம் ZK 1 மதிப்பிலிருந்து ZK 2 மற்றும் பலவற்றைக் கண்டுபிடிப்போம் எனவே வடிவமைப்பு இப்படித்தான் நடைபெறுகிறது நாம் வடிவமைக்கும் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்தின் P பிரிவு பைனோமியல் டிரான்ஸ்பார்மர் இங்கே உள்ளது சிறிதளவு இருப்பதை நாம் காண்கிறோம் நீலக்கோட்டால் குறிப்பிடப்படும் துல்லியமான இருவகை செயல்பாட்டிற்கும் நாம் உண்மையில் செயல்படுத்தியதைக் குறிக்கும் இந்த சிவப்பு கோட்டிற்கும் இடையே ஒரு சிறிய பொருந்தாத தன்மை உள்ளது ஆகவே இதுதான் ADS எனப்படும் ஒரு கருவியில் நாம் உண்மையில் செயல்படுத்தியிருக்கிறோம் இது நம் தூண்டுதல் பொருந்தும் நெட்வொர்க்கின் மூன்று பிரிவு இவை Z1 Z2 மற்றும் Z3 க்கான மதிப்புகள் இது நாம் பெற்ற இரும சமன்பாட்டைப் பயன்படுத்தி நாங்கள் பெற்றுள்ளோம் நாம் கவனித்தால் பைனோமியல் டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் முதலில் அவை சமச்சீர் என்பதாகும் இது முதல் கட்டம் போன்றது கடைசி இரண்டின் அதே சிறப்பியல்பு உணர்வைக் கொண்டுள்ளது மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த வடிவமைப்பைச் செய்யும்போது சரியான இருமுனை சூத்திரத்திற்கும் சுற்று மற்றும் பொருத்தமின்மையில் நாம் செயல்படுத்திய இந்த வடிவமைப்பிற்கும் இடையே ஒரு சிறிய பொருந்தாத தன்மை இருப்பதைக் காண்கிறோம் ஏனெனில் நாம் ஒரு கணம் எழுதப்பட்ட ஸ்லைடிற்கு திரும்பி வர முடிந்தால் இந்த தோராயத்தின் காரணமாக நாம் கொடுக்கும் இந்த லாகர்தமிக் தோராயமானது இதன் காரணமாக ஒரு சிறிய பொருந்தாத தன்மை உள்ளது எனவே இது இருமடங்கு மின்மாற்றியைப் பயன்படுத்தி பெற்ற வடிவமைப்பைப் பற்றியது மேலும் ஒரு மின்மாற்றியை செபிஷேவ் என்று கருதுவோம் எனவே ஒரு செபிஷேவ்வ் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே செபிஷேவ்வ் எனவே செபிஷேவ் மின்மாற்றியைப் புரிந்து கொள்ள இவை செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகள் நாம் அழைக்கும் போது N இன் பல்வேறு ஆர்டர்கள் அல்லது மதிப்புகளுக்கு இதை சரியாகக் காண முடிந்தால் இவை செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகள் இந்த செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவையின் வெளிப்பாடு இந்த சமன்பாடுகளால் வழங்கப்படுகிறது T1X முதல் வரிசையையும் T2 இரண்டாவது வரிசையையும் பின்னர் T3 மூன்றாவது வரிசையையும் குறிக்கிறது இப்போது இந்த செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகள் TNX சொத்தை சரிபார்க்கின்றன TN Cos theta cos N3 க்கு சமம் உங்களால் ஒரு கணம் நம் ஸ்லைடுகளுக்குச் செல்ல முடிந்தால் ஸ்லைடர்களைக் கண்காணிக்கவும் தீட்டாவிற்கு இவை மீண்டும் செவ்ஸிஃப் பல்லுறுப்புக்கோவைகள் மைனஸ் ஒன்றுக்கும் பிளஸ் ஒனுக்கும் இடையிலான தீட்டாவுக்கு இந்த காமா பிரதிநிதித்துவப்படுத்தும் செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகளின் மதிப்பும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது கழித்தல் ஒன்று பிளஸ் ஒன் எனவே நாம் எழுதப்பட்ட ஸ்லைடுகளுக்குத் திரும்பி வருகிறோம் எனவே இந்த செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகளின் வாதம் மைனஸ் ஒன்றுக்கு இடையில் இருக்கும்போது இந்த செபிஷேவ் பல்லுறுப்புறுப்பு நமக்கு மைனஸ் ஒன்றுக்கும் பிளஸ் ஒன் னுக்கும் இடையில் இருக்கும்போது வெளியீடு மைனஸுக்கு இடையில் இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் ஒன்று மற்றும் பிளஸ் ஒன் எனவே இங்கிருந்து நாம் காணக்கூடியது என்னவென்றால் நம் வரம்பை நாங்கள் வரைபடமாக்கினால் இந்த வரம்பிற்குள் நாம் அழைக்கும் போது எங்கள் பாஸ்பேண்டை வரைபடமாக்கினால் செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகளின் வெளியீடும் தடைசெய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு வழியில் நாம் X என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாடுலஸுக்கு செபிஷேவ் பல்லுறுப்புறுப்பின் மட்டு ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது மேலும் நாம் கட்டுப்படுத்தினால் X X மைனஸ் ஒன்று முதல் பிளஸ் ஒன் வரை சொல்லலாம் இதனால் X மாடுலஸ் ஒன்று மற்றும் இது நம் அலைவரிசை தீட்டா M pi மைனஸ் தீட்டா M ஆகியவற்றின் இறுதி புள்ளிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது பின்னர் நாம் மின்மறுப்பு போட்டியை அடைய முடியும் இதுதான் தர்க்கம் இது செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவையின் பின்னால் உள்ள உட்செலுத்துதல் நாம் பேசும் நம் X இந்த X ஐ தேர்வு செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது செபிஷேவ் செயல்பாட்டின் வாதத்தை காஸ் தீட்டா மீது காஸ் தீட்டா என வரைபடமாக்குகிறோம் இது காஸ் தீட்டா சீகன் தீட்டா M க்கு சமம் பின்னர் நம் உள்ளீட்டு பிரதிபலிப்பு முன்மாதிரி வரையறுக்கப்பட்டால் இதுபோன்ற செயல்பாடு கிடைக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நம் வாதம் மைனஸ் ஒன்று முதல் பிளஸ் ஒன்று வரையிலும் இதற்கு வெளியே உள்ள டெர்ம்கள் செபிஷேவ் செயல்பாட்டிற்கு வெளியேயும் உள்ளன அவை காமாவை மதிப்பில் சரியான வரம்புகளுக்கு அளவிட உதவுகின்றன ஆகவே இது ஒரு முன்மாதிரி செயல்பாட்டைக் கொண்டிருந்தது எனவே இந்த செபிஷேவ் மின்மாற்றி நம் முன்மாதிரி செயல்பாடாகும் எனவே காமாin தீட்டா பூஜ்யத்திற்கு சமம் என்று எடுத்துக்கொண்டால் அது காமா L க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் தீட்டாவை பூஜ்ஜியத்திற்கு சமமாக மாற்றினால் மற்றும் இது நமக்கு கிடைக்கும் இந்த வெளிப்பாடு ATN சீகன் தீட்டா M க்கு சமம் இதிலிருந்து நாம் ஒரு மதிப்பு வெளிப்பாட்டை பெறலாம் காமா L பை TN sec theta M Aக்கு சமமாகிறது இதிலிருந்து நாம் நேராக காமாin தீட்டாவில் காமா L மீது TN சீகன் தீட்டா M க்கு சமம் E என்பது மைனஸ் J மற்றும் தீட்டா TN சீகன் தீட்டா M காஸ் தீட்டா மீண்டும் காமா M மதிப்பை வரையறுத்தால் அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடியது உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்தின் அளவு பின்னர் அது காமாin தீட்டா M வுக்கு சமமாக இருக்கும் அதற்கான வெளிப்பாடு இவ்வாறு இருக்கும் இதுதான் வரம்பு பின்னர் காமாin வெறுமனே A இன் அளவிற்கு சமமாக இருப்பதை நாம் காண்கிறோம் பிளஸ் மைனஸ் காமா M க்கு சமமாக காமாin தீட்டாவை எழுதலாம் எனவே இது காமாin தீட்டாவிற்கான முழுமையான வெளிப்பாடு இந்த உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் காமா M மற்றும் தீட்டா M இரண்டையும் சார்ந்துள்ளது என்பதைக் காண்கிறோம் இந்த நேர்மறையான அடையாளம் Z0 ஐ விட ZL ஐ விட அதிகமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம் அதாவது காமா L நேர்மறையானது மற்றும் இந்த எதிர்மறை அடையாளம் ZL ஐ விட Z0 ஐ விட குறைவாக இருக்கும் அதாவது காமா L எதிர்மறையாக இருக்கும்போது இப்போது இங்கிருந்து வடிவமைப்பிற்கு எப்படி செய்வது இருவகை மின்மாற்றிக்காக நாம் பெற்ற வெளிப்பாடுகள் அதை எப்படி செய்வது எனவே முதல் விஷயம் அலைவரிசைக்கான ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் காமா M காமா L மீது TN நொடி தீட்டா M மீது சமம் என்பதைக் கண்டோம் செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவைகள் பக்க மற்றும் நிலை ஆகியவற்றின் மாற்று வரையறையைப் பயன்படுத்துகிறார் ஆனால் இது இந்த பல்லுறுப்புறுப்புக்கான வெளிப்பாடு இங்கிருந்து நான் இதை மாற்றாக எழுதலாம் நான் எழுதலாம் சீகன் தீட்டா M க்கு பின்வருமாறு ஒரு வெளிப்பாட்டைப் பெறலாமா இதிலிருந்து தீட்டா M இன் மதிப்பைக் கண்டறிந்ததும் அலைவரிசைக்கான ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்கலாம் காமா M இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு கொடுக்கப்பட்டால் முதலில் தீட்டா M இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் இதிலிருந்து இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி ஒரு முறை தீட்டா M இன் மதிப்பைக் கண்டுபிடித்த பிறகு பகுதியளவு அலைவரிசையை நாம் கண்டுபிடிப்போம் எனவே வடிவமைப்பு இப்படித்தான் செல்கிறது முதலில் இது படி 1 இது படி 2 ஆகும் பின்னர் செபிஷேவ் பல்லுறுப்புறுப்பின் மதிப்புகளை பல கட்ட தூண்டுதல் பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான நம் வெளிப்பாட்டுடன் உங்களுக்குத் தெரியும் செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவையின் விரிவாக்கம் இருமுனையத்திற்கான விஷயமாக நாம் பார்த்தது அவ்வளவு எளிதல்ல எனவே அதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் அதைப் பாருங்கள் நாம் பல்வேறு பல்லுறுப்புக்கோட்டு உத்தரவுகளுக்குச் சென்றால் மூன்றாம் வரிசை செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவை என இதை எழுதலாம் எனவே இது இருதரப்பு பல்லுறுப்புறுப்புக்கு மிகவும் நேரடியானது அல்ல ஆனால் இங்கே நாம் ஒவ்வொரு வரிசைக்கும் விரிவாக்கத்திற்கான ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டும் இருவகை விரிவாக்கத்திற்காக நாம் பார்த்தபடி ஒருங்கிணைந்த செயல்பாடுகளைப் பயன்படுத்தும் பொதுவான சூத்திரம் இல்லை மூன்றாவது T 4 சீகன் தீட்டா M காஸ் தீட்டாவை இவ்வாறு விரிவாக்க முடியும் எனவே இவை விரிவாக்கங்கள் மற்றும் நாம் சொல்வது N 3 க்கு சமம் முந்தைய ஸ்லைடில் நான் பெற்ற இந்த வெளிப்பாடுகளைப் பயன்படுத்தி காமாin தீட்டா இதற்கு சமம் என்று நீங்கள் எழுதலாம் இது முந்தைய விரிவாக்கம் இவ்வாறு பெறப்பட்டது இது மூன்றாம் வரிசைக்கு விரிவாக்கப்படும்போது நாம் இதைப் பெறுகிறோம் இது சமச்சீர் மின்மாற்றிகளுக்கு மட்டுமே உண்மை நாம் பார்த்த செபிஷேவ் விரிவாக்கத்தைப் பயன்படுத்துகிறோம் காமாin தீட்டாவை இப்படி கொடுக்கலாம் இப்போது இது மூன்றாம் வரிசை செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவையின் விரிவாக்கம் மற்றும் இது மூன்றாம் வரிசை தூண்டுதல் உருமாற்ற நெட்வொர்க்கிற்கான உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான வெளிப்பாட்டின் விரிவாக்கம் மற்றும் பிணையம் சமச்சீர் என வழங்கப்பட்டால் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றவுடன் இது ஒன்று மற்றும் இது இரண்டையும் நாம் சமன் செய்ய வேண்டும் இரண்டையும் சமன் செய்தால் காமா பூஜ்ஜியம் காமா மூன்றிற்கு சமம் இது சமச்சீர்மை மற்றும் காமா ஒன்று காமா இரண்டிற்கு சமம் எனவே காமா பூஜ்ஜியம் காமா ஒன்று காமா ஆகியவற்றின் மதிப்புகளைக் கண்டறிந்தவுடன் காமா இரண்டு மற்றும் காமா மூன்று பின்னர் நாம் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் அதில் இருந்து காமா பூஜ்ஜியத்தை அறிந்தவுடன் Z1 ஐக் கண்டுபிடிக்கலாம் காமா ஒன்றை அறிந்தவுடன் Z2 மற்றும் பலவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இது முழுமையான வடிவமைப்பு நடைமுறைஎனவே சுருக்கமாக இந்த செபிஷேவ் பல்லுறுப்புறுப்பு விரிவாக்கம் அவ்வளவு நேராக முன்னோக்கி இல்லை என்று நான் கூற விரும்புகிறேன் பின்னர் ஒவ்வொரு ஆர்டருக்கும் நாம் ஒரு தனிப்பட்ட விரிவாக்கத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அது ஓரளவு சிக்கலானது மறுபுறம் இருவகை விரிவாக்கம் மிகவும் எளிமையானது இது இருவகை விரிவாக்கத்திற்கான நேரான முன்னோக்கி சூத்திரத்தைக் கொண்டிருக்கிறது மேலும் அதைக் கையாள்வதும் வடிவமைப்பதும் மிகவும் எளிதானது கேள்வி என்னவென்றால் இந்த செபிஷேவ் மின்மாற்றி நம்மிடம் ஏன் இருக்கிறது ஒரு கணம் மானிட்டர் ஸ்லைடுகளுக்குச் செல்ல முடிந்தால் அந்த கேள்விக்கு பதிலளிக்க அவற்றை பார்க்கவும் இவை பல்வேறு வரிசைகளுக்கான செபிஷேவ் பல்லுறுப்புக்கோட்டு விரிவாக்கங்கள் சிவப்பு ஒன்று ஒன்றுக்கு சமமாக இருந்தால் இந்த N 1 பல்லுறுப்புக்கோவைக்கு சமமானதாக இருந்தால் அது இருவகை விரிவாக்கத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் பின்னர் நீல நிறமானது N 2க்கு சமமாக இருப்பதையும் கருப்பு N 3க்கு சமமாக இருப்பதையும் மற்றும் வயலட் அல்லது ஊதா N 4க்கு சமமாக இருப்பதையும் குறிக்கிறது செபிஷேவ் பல்லுறுப்புறுப்பின் நன்மை என்னவென்றால் முதலில் நான் குறைபாடு என்ன என்று சொல்ல வேண்டும் தீமை என்னவென்றால் பல சிற்றலைகள் உள்ளன அது அதிகபட்சமான தட்டையான வெளிப்பாடு அல்ல ஆனால் சிற்றலை இருப்பதால் நாம் சில சிற்றலைகளை அனுமதிப்பதால் பாஸ் பேண்ட் நம் அலைவரிசையை மேலும் விரிவாக்க அனுமதிக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த வரியில் நம் காமா M N 4 க்கு சமமாக இருந்தால் இந்த ஊதா கோடு அதாவது காமா M இது போன்றது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நாங்கள் சில சிற்றலைகளை சில நேரம் அனுமதிப்பதால் நிச்சயமாக காமா M மதிப்பைக் கடக்க மாட்டோம் நாம் இந்த சிற்றலைகளை அனுமதிப்பதால் எங்கள் அலைவரிசைக்கு அதிக கொடுப்பனவை கொடுக்க முடியும் ஆகவே பாஸ் பேண்ட்ல் அதிக சிற்றலைகளை வழங்குவதற்காக நாம் ஒரு பரந்த அலைவரிசையை இயக்குகிறோம் அதனால் தான் செபிஷேவ் பல்லுறுப்புறுப்புக்கு நாங்கள் செல்கிறோம் ஆனால் இருவகை பல்லுறுப்புக்கோவை அல்லது மோனோமியல் மின்மாற்றி மிகவும் தட்டையான பதிலைக் கொண்டுள்ளன இது பாஸ் பேண்ட்யில் பொருந்தக்கூடிய அலைவரிசையில் மிகவும் நேரடியான தன்மையைக் கொண்டுள்ளது ஆனால் சிக்கல் என்னவென்றால் நாம் அதை மிகவும் தட்டையானதாக மாற்றுவதால் பாஸ் பேண்ட்யில் எந்தவிதமான சிற்றலைகளையும் நாம் அனுமதிக்கவில்லை அதனால்தான் நம் அலைவரிசை ஒரு செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவையுடன் ஒப்பிடப்படும் போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவை அல்லது செபிஷேவ் மின்மாற்றி அல்லது பைனாமியல் மின்மாற்றி ஆகியவற்றுக்கு இடையேயான ஊதியமாகும் பைனோமியல் டிரான்ஸ்பார்மர் மிகவும் தட்டையான பதிலைக் கொண்டுள்ளது ஆனால் குறைந்த அலைவரிசை செபிஷேவ் பல்லுறுப்புக்கோவை ஏனெனில் இது சிற்றலையிலிருந்து சீரமைக்கப்பட்டது இது ஒரு பரந்த அலைவரிசையை கொண்டுள்ளது அடுத்த தொகுதியில் 'பேப்பர்' எனப்படும் சில சிறப்பு 'மின்மறுப்பு உருமாற்ற நெட்வொர்க்கை' பார்ப்போம்